அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய மற்றும் அடுத்த விரிவுரையில் அலைவரிசை மாற்றம் என்ற மற்றொரு புதிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன் அலைவரிசைகளின் அறிமுகத்தினை எந்த கணிதவியல் ஆய்வாளராலும் செய்யப்படவில்லை ஆனால் பொறியியலாளர்களால் செய்ய முடிந்தது இது மாற்றத்தின் ஒரு பிரதான எடுத்துக்காட்டு கோட்பாட்டு தேவையின் காரணமாக அல்ல ஆனால் பொறியியல் மற்றும் அறிவியல் களங்களில் சில கணக்குகளைத் தீர்ப்பதற்கான நடைமுறை பயன்பாடுகள் மற்றும் நடைமுறை தேவைகள் காரணமாக இருந்தன அலைவரிசைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உயிரியல் மருத்துவம் சமிக்கை செயல்முறை மற்றும் பலவற்றிலிருந்து தொடங்கி அறிவியல் மற்றும் பொறியியலின் பல துறைகளில் அலைவரிசைகள் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன என்று கூற விரும்புகிறேன் எனவே அலைவரிசை மாற்றம் குறித்த விவாதத்தைத் தொடங்குவோம் அதற்கு முன்பு மீண்டும் அலைவரிசைகளின் பயன்பாடுகளை சுருக்கமாக வலியுறுத்த விரும்புகிறேன் அலைவரிசைகளின் பயன்பாடுகள் சமிக்ஞை செயலாக்கத்தில் தொடங்கி வானியற்பியல் டிஜிட்டல் தகவல்தொடர்புகள் பட செயலாக்கம் அல்லது முறை அங்கீகாரம் தோராயக் கோட்பாடு குவாண்டம் எந்திரவியல் மற்றும் ஒளியியலில் பன்மடங்கு வகிக்கிறது எனவே அலைவரிசைகள் பரவலாகப் பயன்படுத்தப்படும் பகுதிகளின் பட்டியலில் இருப்பதைக் காணலாம் உயிரியல் மருத்துவ பொறியியல் மாதிரி கோட்பாடு அல்லது புள்ளிவிவரங்கள் அணி கோட்பாடு பெட்ரோலிய பொறியியல் ஆகியவை உள்ளன குறிப்பாக கிணறு பதிவுகள் பிரிவை பதிவு செய்ய பெட்ரோலிய பொறியியலில் அலைவரிசைகளின் பயன்பாடு பயன்படுத்தப்படுகிறது ஆகவே எந்தவொரு பகுதியிலும் அலைவரிசைகள் பரவலாக இருப்பதைக் காண்கிறோம் விஞ்ஞானம் மற்றும் பொறியியலில் நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடியது 1980 களின் பிற்பகுதியில் அலைவரிசைகள் தொடங்கி 90 கள் மற்றும் 2000 களில் நகர்ந்த இந்த பயன்பாடுகளின் தொடக்கத்தை நாம் அனைவரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த அலைவரிசைகள் என்ன என்பதை சுருக்கமாகக் குறிப்பிடுவதன் மூலம் நாம் விவாதத்தைத் தொடங்குவோம் அலைவரிசை என்பது அலைவுகள் அல்லது துடிப்புகள் போன்ற குறுகிய அலைகள் ஆகும் இவை மாற்றத்தின் கட்டுமான தொகுதியாகும் நாம் அலைவரிசை மாற்றங்களை உருவாக்கும்போது அலைவரிசைகளைப் பயன்படுத்தி நியாயமான தொகையிடலைப் பற்றியதாகும் இப்பகுதியின் சில வளர்ச்சிகளை காண்பிப்பதன் மூலம் தொடரலாம் விரிவுரையின் போது அண்மை முன்னேற்றங்கள் சிலவற்றை முடிவுகள் மற்றும் கோட்பாடுகளின் வடிவத்தில் விவாதிக்க உள்ளோம் மீண்டும் சில பொறியாளர்கள் மற்றும் புவி இயற்பியல் பொறியாளர்கள் வழியாக 80 களில் அலைவரிசைகள் தொடங்கப்பட்டது சுவாரஸ்யமாக இது எந்த கணிதவியல் ஆய்வாளராலும் கொண்டுவரப்படவில்லை ஆனால் பொறியாளர்களால் கொண்டுவரப்பட்டது பதிவின் பட்டியலில் முதல் நபர் 1982 ஆம் ஆண்டில் ஜீன் மோர்லெட் ஒரு புவி இயற்பியல் பொறியியலாளர் ஆவார் மேலும் அவரது கருத்தும் கோட்பாடு இயற்பியலாளராக இருந்த அலெக்ஸ் கிராஸ்மேனுடன் இணைந்த பகுதியின் தொடக்கமாகும் எனவே இந்த இரண்டு விஞ்ஞானிகள் முன்வைத்த ஆரம்ப யோசனைகளுடன் இப்பகுதி தொடங்கியது சிக்கலான பொறியியல் செயல்முறைகளை விவரிக்க அலைவரிசைகளின் யோசனையை அவர்கள் அறிமுகப்படுத்தினர் அடுத்த பெரிய வளர்ச்சி 1985 இல் இருந்தது அங்கு யவ்ஸ் மேயர் என்ற பெயரில் ஒரு தூய கணிதவியலாளர் இருந்தார் எனவே யவ்ஸ் மேயர் அலைவரிசைகளுக்கும் சீரிசை பகுப்பாய்விற்கும் இடையிலான உறவைக் கண்டார் அலைவரிசை சீரிசை பகுப்பாய்வின் சில பகுதிகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதற்கான தொடர்பை விஞ்ஞானி அடையாளம் காண முடிந்தது எனவே ஜீன் மோர்லெட் முன்பு அறிமுகப்படுத்திய சீரிசை பகுப்பாய்வு மற்றும் மோர்லெட் வழிமுறைக்கு இடையேயான தொடர்பை நிறுவினார் வேறு பல முன்னேற்றங்கள் இருந்தன நாம் அவ்விவரங்களுக்குச் செல்ல வேண்டாம் ஆனால் 1985 முதல் 1988 வரை சில முக்கிய மைல்கற்களை நான் முன்னிலைப்படுத்தப் போகிறேன் மேலும் இந்த மூன்று நபர்களான மேயர் லாமரி மற்றும் மல்லாட் ஆகியோரின் சில வேலைகள் இருந்தன இவர்கள் அனைவரும் பிரெஞ்சு விஞ்ஞானிகள் அவர்கள் ஆர்த்தோனார்மல் அலைவரிசை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினர் ஆர்த்தோனார்மல் அலைவரிசைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நமது விவாதத்தில் பார்ப்போம் மற்றொரு பெரிய சாதனை 88 இல் பெல்ஜிய கணிதவியலாளரால் டுபெச்சீஸ் என்ற பெயரில் இருந்தது அவர் டுபெச்சீஸ் அலைவரிசைகளை அறிமுகப்படுத்தினார் அவை எந்தவொரு பரிந்துரைக்கப்பட்ட வரிசையின் தொடர்ச்சி அல்லது வகைமை வரிசையின் ஆர்த்தோகனல் அலைவரிசைகளாகும் இவை பரிந்துரைக்கப்பட்ட மென்மை படி கொண்ட சிறப்பு ஆர்த்தோகனல் அலைவரிசைகளாக இருந்தன பின்னர் நமது இரண்டாவது விரிவுரையில் டுபெச்சீஸ் உருவாக்கப்பட்ட சில அலைவரிசைகளை நாம் முன்னிலைப்படுத்துவோம் அதாவது இரண்டாவது மற்றும் நான்காவது வகையான ஆர்த்தோனார்மல் அலைவரிசைகள் ஆகும் இங்கு சில முக்கிய மைல்கற்கள் மற்றும் மற்ற சில மைல்கற்களை பற்றி சுருக்கமாக முன்னிலைப்படுத்துவோம் 80 களின் முற்பகுதியிலிருந்து 80 களின் பிற்பகுதி வரை நிறைய வேலைகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முன்னேற்றங்கள் அனைத்தையும் மீறி சமச்சீர் மற்றும் ஆர்த்தோகனல் அலைவரிசைகளை உருவாக்குவது மிகவும் கடினம் என்று காணப்பட்டது 90 களின் முற்பகுதியில் சில வேலைகள் செய்யப்பட்டன சமச்சீர் ஆர்த்தோகனல் அலைவரிசைகள் சுருக்கமான ஆர்த்தோகனல் ஆதரவு அலைவரிசைகளை உருவாக்குவது கடினம் என்று காணப்பட்டது நாம் ஆதரவு என்ற வார்த்தையைப் பயன்படுத்தும்பொழுது அலைவரிசைகள் வரையறுக்கப்பட்டுள்ள துணை சார்பகம் என்று பொருள் சுருக்கமாக ஆதரிக்கப்படுவதாக நாம் கூறும்போது அலைவரிசைகள் மெய் அல்லது கற்பனை தளத்தின் குறிப்பிட்ட துணை சார்பகத்தில் வரையறுக்கப்படுகின்றன என்பதாகும் எனவே 1992 இல் கோஹன் ஆர்த்தோகனல் அலைவரிசைகளில் சில ஆரம்ப வேலைகளைச் செய்தார் பின்னர் சூய் மற்றும் வாங் ஆகியோரும் அவ்வாறு அறிமுகப்படுத்தினர் 90 களின் முற்பகுதியில் இவை அனைத்தும் செய்யப்பட்டன இந்த இரண்டு விஞ்ஞானிகளும் அரை ஆர்த்தோகனல் அலைவரிசைகளாக இருந்த ஸ்ப்லைன் அலைவரிசைகளை அறிமுகப்படுத்தினர் ஸ்ப்லைன் அலைவரிசைகள் அரை ஆர்த்தோகனல் அலைவரிசைகள் எனப்படும் மற்றொரு குறிப்பிடத்தக்க குறிப்பு ரஷ்ய விஞ்ஞானி பெய்கின் மற்றும் கோயிஃப்மேன் ஆகியோரால் 1991 ல் பல தெளிவுத்திறன் கொண்ட அலைவரிசைகளை அறிமுகப்படுத்தினர் பல தெளிவுத்திறன் கொண்ட அலைவரிசைகளின் குறிப்பிட்ட நிலையை பற்றி படிக்கப் போகிறோம் அதாவது டுபெச்சீஸ் அலைவரிசைகள் ஆகும் சில முக்கிய முடிவுகளைத் தொடர்ந்து சில வளர்ச்சியை நாம் முன்னிலைப்படுத்தப் போகிறோம் அதன் பிறகு டுபெச்சீஸ் அலைவரிசைகளை அறிமுகப்படுத்தப் போகிறோம் அலைவரிசையின் வரையறையுடன் தொடங்குவதோடு அலைவரிசைகளின் கருத்தையும் அறிமுகப்படுத்துகிறோம் தொடர்ச்சியான அலைவரிசைகளுடன் தொடங்குவோம் அலைவரிசையில் தனித்துவமான அலைவரிசை பற்றி விரிவுரையின் இறுதியில் காண்போம் இதுவரை நாம் பல்வேறு வகையான தொகையிடல் மாற்றங்களைக் கண்டோம் தொகையிடல் மாற்றங்கள் பின்வரும் செயலியால் வரையறுக்கப்படுகின்றன

இந்த குறிப்பிட்ட சார்பு K x y ஐ தொகையிடல் சார்பகத்தின் கர்னல் என்று அழைக்கலாம் வெவ்வேறு மாற்றங்களைப் பற்றிய விவாதங்களில் வெவ்வேறு வகையான கர்னல்களைக் கண்டோம் குறிப்பாக கர்னல் பின்வரும் முக்கோணவியல் சார்பு என்று எடுத்துக்கொண்டால் ஃபோரியர் மாற்றத்தின் நிலையை நாம் அறிவோம் இதைப்பற்றி ஏற்கனவே விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட சார்பினை என்று அழைக்கலாம் இதன் பொருள் என்னவென்றால் என்ற சார்பிற்க்கு y ஒரு அளவிடுதல் காரணி போன்றதாகும் குறிப்பிட்ட மாற்றத்திற்காக பின்வரும் கர்னலைக் கொண்டிருக்கிறோம் இப்போது அலைவரிசைகளின் நிலையில் கர்னலை விவரிக்கும் முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது நாம் தேர்ந்தெடுக்கும் குறிப்பிட்ட வகை அலைவரிசைகளைப் பொறுத்து அல்லது கர்னல் நிலை அடிப்படையில் மாறுபடும் பொதுவான சார்பு சதுர தொகையிடலைப் பற்றி தொடங்குவோம் மேலும் அலைவரிசை மாற்றத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை விவரிக்கப் போகிறோம் எனவே சார்பு ஐ எடுத்துக்கொள்வோம் என்பது R ன் மீதான சதுர தொகையிடலாகும் இதன் பொருள் என்னவென்றால் என்பது பின்வரும் தொகையிடல் வரையறுக்கப்பட்டதாகும் மற்றும் தொகையிடக்கூடியதாகும் இச்சார்பின் அளவிடப்பட்ட பதிப்பைக் கருத்தில் கொள்வோம் எனவே அளவிடப்பட்ட சார்பானது a என்பது அளவிடுதல் அளவுரு மற்றும் b என்பது மாற்றும் அளவுரு ஆகும் சார்பை அந்தந்த மாறிலிகள் a மற்றும் b ஆல் அளவீடு செய்து மாற்றியுள்ளோம் நாம் விவரிக்கப்போகும் பொருத்தமான நிலைமைகளின் கீழ் தொடர்ச்சியான அலைவரிசை மாற்றத்தை எப்போதும் பின்வருமாறு வரையறுக்கலாம் அலைவரிசை மாற்றத்தை W என குறிக்கப்படுகிறது

சதுர தொகையிடல் மற்றும் வேறு ஏதேனும் நிபந்தனை வழங்கப்பட்டால் வரையறை I ன் மூலம் தொடர்ச்சியான அலைவரிசை மாற்றத்தை வரையறுக்க முடியும் சார்பு ψ ற்க்கு இணைக்காரணி எடுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க பொதுவாக I ற்க்கு கற்பனை சார்பாக இருக்கக்கூடும் மற்றும் இவற்றிற்கு இணைக்காரணி எடுக்க வேண்டும் முன்னோக்கிச் செல்வதற்கு முன் ψ என்பதை தாய் அலைவரிசை என்று அழைக்கப்படுகிறது அல்லது பகுப்பாய்வு அலைவரிசைகள் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இந்த வரையறையில் எழுந்த முதல் கேள்வி என்னவென்றால் பொருத்தமான மதிப்புகள் என்ன அல்லது தொடர்ச்சியான அலைவரிசை மாற்றத்தை விவரிக்கப் பயன்படும் பொருத்தமான சார்பு ψ என்பது என்ன கொடுக்கப்பட்ட ψ க்கு I ஆல் வரையறுக்கப்படுகிறது கேட்கப்பட வேண்டிய சமமான கேள்வி என்னவென்றால் அலைவரிசை சார்பு லிருந்து சார்பு f ஐ மீண்டும் உருவாக்க முடியுமா மூலச் சார்பினை நாம் திரும்பப் பெறுவதற்கு நேர்மாறு பொருத்தமாகக் காண முடியுமா அக்கேள்விக்கு பதிலளிக்க நாம் மற்றொரு வரையறையை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே அலைவரிசைகளின் வரையறையை அறிமுகப்படுத்த போகிறேன் அலைவரிசை மாற்றத்தின் வரையறையில் அனைத்து சார்புகளும் கருதப்படப் போவதில்லை நாம் விவரித்த குறிப்பிட்ட சார்புகள் மட்டுமே கருதப்படும் எனவே அனைத்து சதுர தொகையிடலுக்கும் அலைவரிசையின் சார்பு ψ ஆகும் அதாவது ψ ∈ L2 இந்த தொப்பி தாய் அலைவரிசையின் ஃபோரியர் மாற்றத்தைக் குறிக்கிறது எனவே அலைவரிசையின் மூலம் குறிப்பிட்ட தொகையிடல் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் சதுர தொகையிடல் சார்பு அனைத்தையும் நாம் குறிக்கின்றோம் இங்கு இது அலைவரிசை சார்பின் ஃபோரியர் மாற்றம் ஆகும் எனவே அலைவரிசை சார்பு சதுர தொகையிடல் என கொடுக்கப்பட்டால் அளவிடப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட சார்பின் படிவம் சதுர தொகையிடல் என்பதாகும் அதை எளிதாக சரிபார்க்க முடியும் அதாவது சார்பின் L2 நார்ம் சார்பின் அளவிடப்பட்ட பதிப்பின் L2 நார்ம் ற்கு சமம் இந்த இரண்டு விதிமுறைகளும் சதுர தொகையிடல் L2 - க்கு சமம் எனவே ன் ஃபோரியர் மாற்றத்தைக் காணலாம் அலைவரிசையின் ஃபோரியர் மாற்றம் அளவிடப்பட்ட அலைவரிசையின் தொகையிடலை மதிப்பீடு செய்யப்படுவதைக் காண்கிறோம் இதனை கோவை II என்று அழைக்கலாம் மாறி t ஐ பயன்படுத்தி கோவையை அளவிடப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட மாறியின் மூலம் மதிப்பீடு செய்யலாம் புதிய மாறி ஐத் தேர்ந்தெடுக்கவும் தொகையிடலை பின்வருமாறு நாம் காணலாம் அலைவரிசைகளின் சில குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளைக் காண்பிக்கும் போது எல்லா முடிவுகளையும் பயன்படுத்தப் போகிறோம் எனவே முதல் எடுத்துக்காட்டுடன் தொடங்குவோம் முதல் எடுத்துக்காட்டில் நாம் பார்க்க போகும் பிரபலமான அலைவரிசை ஹார் அலைவரிசைகள் ஆகும் ஹார் அலைவரிசைகள் படி சார்புகளாகும் அதாவது அலைவரிசைகள் பின்வரும் மதிப்புகளால் விவரிக்கப்படுகின்றன இவை அலைவரிசை சார்புகளின் மதிப்புகள் ஆகும் இச்சார்பை வரைய விரும்பினால் அங்கு படி சார்பு இருப்பதையும் அப்படி x 12 இல் இருப்பதையும் காணலாம் 12 இல் திடீர் துள்ளல் மதிப்பு 1 முதல் 1 வரை உள்ளது அது ஹார் அலைவரிசை ஹார் அலைவரிசையின் ஃபோரியர் மாற்றம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ψ இன் ஃபோரியர் மாற்றம் இது உண்மையில் ஒரு அலைவரிசையா இல்லையா என்பதைப் பார்ப்பதற்கு இன் சதுர தொகையிடல் என்ன என்பதை பார்ப்போம் பின்வரும் தொகையிடல் மாணவர்கள் சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

ஒமேகாவின் பகுதி பெரிய மற்றும் பெரிய மதிப்புகளுக்கு எல்லைக்குட்பட்டது என்பதைக் காண்பது எளிது இந்த தொகையிடல் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே தொலைத் தொடுகோட்டின் வரம்பு க்கு 1ω விகிதத்தில் இருப்பதை காணலாம் ω இன் பெரிய மதிப்புகளுக்கு ω முடிவிலிக்குச் செல்லும்போது வரம்புக்கு 1ω விகிதத்தில் இருப்பதை நாம் காணலாம் இப்போது இந்த மாற்றம் எப்படி இருக்கிறது என்பதைக் காணலாம் Ω மாற்றத்தின் முழுமையான மதிப்பு ஹார் அலைவரிசை மற்றும் மாற்ற அளவுருவுக்கு எதிராக அலைவரிசை 0 ல் முதல் வரிசை தொடர்பின்மையை காணலாம் மாறும் தளத்தில் அலைவரிசையின் சிதைவு வரிசை 1ω இருப்பதை காணலாம் எனவே குறிப்பிட்ட சிதைவு வீதம் வரிசை 1ω ல் உள்ளன அலைவரிசைக் கோட்பாட்டில் இவை மிகவும் மெதுவான சிதைவு ஆகும் இப்போது மாற்றத்தின் பெரிய மதிப்புகளுக்கான அலைவரிசையின் சிதைவு மிக வேகமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அந்த வகையில் ஹார் அலைக்கு சிதைவு மிகவும் மெதுவாக உள்ளது ஏனெனில் மூல அலைவரிசை மாற்றத்தில் தொடர்ச்சியின்மை உள்ளது மற்றும் தொடர்ச்சியின்மை காரணமாக மாறும் தளத்தில் சிதைவு விகிதம் ஒப்பீட்டளவில் மெதுவாக இருப்பதையும் மாற்றத்தின் பலவீனமாகக் கருதப்படுவதையும் காணலாம் பின்னர் மாற்றத்தின் சிறப்பு நிலையைப் பற்றிக் காண்போம் இது டுபெச்சீஸ் மாற்றம் ஆகும் அங்கு நாம் உருவாக்க விரும்புவதால் பல வகைக்கெழுக்கள் 0 ஆக மறைந்துவிடும் என்று கருதி இந்த பலவீனத்தை நீக்க முடியும்